இன்று நாம் ஆடிகளின் குழி ஆடி மற்றும் குவி ஆடிகளின் குவியத்தூரத்தை கண்டறிவது பற்றி பார்ப்போம் நான் உங்களிடம் ஒரு ஆடியை கொடுத்தால் அது குவி ஆடியா அல்லது குழி ஆடியா என கேட்டால் எவ்வாறு கண்டறிவீர்கள் என்னிடம் சில ஆடிகள் உள்ளன அதை நீங்கள் காணலாம் இவை இரண்டு பக்கமும் ஆடிகளை கொண்டுள்ளன இதில் எது குவி ஆடி எது குழி ஆடி என எவ்வாறு கண்டறிவீர்கள் பொதுவாக குவி ஆடிகள் எல்லா சமயங்களிலும் நேரான மெய் பிம்பங்களை உருவாக்கும் ஆடிக்கும் பொருட்களுக்கும் உள்ள தொலைவினை பொருத்து குழி ஆடிகள் நேரான மெய் பிம்பங்களையும் தலைகீழான மாய பிம்பங்களையும் உருவாக்கும் பொருள் குழி ஆடியின் குவியத்தில் இருந்தால் பிம்பம் முடிவில்லா தொலைவில் உருவாகும் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் பொருளின் தொலைவு குவியத்தூரத்தை f விட சிறியதாக இருந்தால் நமக்கு நேரான மாயபிம்பம் கிடைக்கும் அதுவே பொருளின் தொலைவு குவியத்தூரத்தை f விட அதிகமாக இருந்தால் நமக்கு தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும் அதேபோல் குவி மற்றும் குழி லென்ஸ்களிலும் பொருளின் தொலைவுகளை பொறுத்து முறையே நேரான மாயபிம்பங்களும் தலைகீழான மெய் பிம்பங்களோ அல்லது நேரான மாய பிம்பங்களோ கிடைக்கும் என்னிடம் ஒரு ஊசி உள்ளது இதை கண்ணாடியின் முன் கொண்டு செல்லும் போது அதன் பிம்பத்தை காண்கிறோம் இதனைக் கொண்டு அது குழி ஆடியா அல்லது குவி ஆடியா என கண்டறியலாம் இப்பொழுது உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க போகிறேன் ஆடியிலிருந்து பொருளின் தொலைவை நான் எவ்வளவு மாற்றினாலும் பிம்பம் எப்பொழுதும் நேராக இருப்பதை நீங்கள் காணலாம் இப்பொழுது உடனே நீங்கள் சொல்வீர்கள் இது குவி ஆடி என்று அதேவேளையில் குழி ஆடியில் பொருளின் தொலைவு ஆடிக்கு மிக அருகில் இருக்கும்போது நேரான மாயபிம்பமும் அதுவே ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு பின்னர் தலைகீழான மெய் பிம்பமும் கிடைப்பதை நாம் பார்க்கலாம் இப்போது பாருங்கள் ஊசி ஆடிக்கு மிக அருகில் இருக்கும்போது நேரான பிம்பம் கிடைக்கிறது நான் மெல்ல தூரத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறேன் இப்பொழுதும் நமக்கு நேரான பிம்பமே கிடைக்கிறது எல்லா தொலைவுகளுக்கும் நமக்கு நேரான பிம்பமே கிடைக்கிறது அப்படி எனில் இந்த ஆடி குவி ஆடியாகும் இப்போது ஆடியின் மறுபுறத்தை பார்க்கிறேன் பொருள் ஆடிக்கு மிக அருகில் இருக்கும்போது நேரான பிம்பத்தை காண்கிறீர்கள் நான் பொருளினை மெல்ல நகர்த்துகிறேன் இப்போது நீங்கள் பிம்பம் லேசாக கலங்குவதை காண்கிறீர்கள் மேலும் தூரத்தை அதிகரிக்க அதிகரிக்க தலைகீழான பிம்பத்தை காண்கிறீர்கள் முதலில் நேரான பிம்பம் கிடைத்தது தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு பிம்பம் தலைகீழாக மாறியது இப்போது பிம்பம் தலைகீழாக உள்ளது பொருள் ஆடிக்கு மிக அருகில் இருக்கும் போது நேரான மாயபிம்பம் கிடைத்தது பொருளின் தொலைவு அதிகரிக்க அதாவது பொருளின் தொலைவு குவிய தூரத்தை f விட அதிகமாக இருந்தால் தலைகீழான மெய்பிம்பம் கிடைத்தது அதாவது தொலைவை அதிகரிக்கும்போது நேரான பிம்பம் தலைகீழாக மாறினால் அது குழி ஆடி என நீங்கள் உறுதி செய்யலாம் குழி ஆடியா அல்லது குவி ஆடியா என்பதை இம்முறையில் தான் ஒருவர் கண்டறிய முடியும் இப்பொழுது நான் உங்களுக்கு குழி ஆடியின் குவியத் தூரத்தை கண்டறியும் சோதனையை செய்து காண்பிக்க போகிறேன் இந்த குழிஆடி நேராக நிற்குமாறு இச்சட்டத்தில் பொருத்துகிறேன் ஆடியை சட்டத்தில் நேராக பொருத்தி அதன் குறியீட்டு எண் பூஜ்ஜியத்தில் இருக்குமாறு சரி செய்தேன் குறியீட்டு எண்ணை பொருத்தும் போது இடமாறு பிழை ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இது optic bench ஆகும் இது அதன் அளவுகோல் இது அந்த அளவுகோலின் நேர் குறியீட்டு எண் இது நேராக நிறுத்தப்பட்டுள்ள பொருளின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படுகிறது நேராக நிற்கும் இச்சட்டத்தில் குழி ஆடி பொருத்தப்பட்டுள்ளது இப்போது நான் குழி ஆடியின் குவியத் தூரத்தை எவ்வாறு கண்டறிவது என்று விளக்கப் போகிறேன் இச்சோதனையின் செயல்முறை இதுதான் இது குழி ஆடி இந்த ஊசி தான் பொருளாகும் அதன் கூரான பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்கிறேன் இப்போது நாம் பொருளின் பிம்பத்தை ஆடியில் காண்கிறோம் இப்போது நாம் எந்த மாதிரியான பிம்பத்தை காண்கிறோம் நேரானதா தலைகீழானதா பிம்பம் தலைகீழானதா அல்லது நேரமானதா என்பது பொருளுக்கும் ஆடிக்கும் உள்ள தொலைவை பொருத்தே அமையும் நாம் இப்பொழுது ஊசியை F மற்றும் 2F தொலைவுக்கு இடையில் வைப்போம் இந்த கதிர் வரைபடத்தில் பொருளின் நிலையை O எனக் கொள்வோம் ஒளிக்கதிர் பொருளிலிருந்து தொடங்கி குவியத்தின் வழியே சென்று ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு முதன்மை ஆச்சுக்கு இணையாக செல்லும் நான் சென்ற தலைப்பில் மூன்று கதிர்களின் முக்கியத்துவத்தை பற்றிக் கூறியிருக்கிறேன் அதாவது குவியத்தின் வழியே செல்லும் கதிர் ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் அதுபோலவே இப்போது நாம் வரைந்துள்ளோம் இரண்டாவது ஒளிக்கதிர் பொருளின் அதே புள்ளியில் இருந்து தொடங்கி மைய அச்சுக்கு இணையாக சென்று ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு குவியதின் F வழியே சென்று முதல் கதிருடன் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அப்புள்ளியில் நமக்கு பிம்பம் கிடைக்கும் இது பொருளில் தொடங்கிய ஒரு புள்ளிக்கு இணையான பிம்பம் புள்ளி ஆகும் இதேபோல் பொருளின் அனைத்துப் புள்ளிகளுக்கும் இணையான புள்ளிகள் ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு இந்த பிம்பம் உருவாகும் ஆடியில் இருந்து பொருளின் தொலைவு Fஐ விட கூடுதலாக இருந்தால் நமக்கு இதுபோன்ற தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும் இது பொருள் ஆகும் பொருளுக்கும் ஆடிக்கும் உள்ள தொலைவு u எனப்படும் இப்போது நாம் பிம்பத்தை கண்டறிய வேண்டும் பிம்பத்தை கண்டறிய மற்றொரு ஊசியை எடுத்துக் கொள்வோம் இந்த ஊசி பிம்பத்தை குறிக்கும் ஊசியாகும் இந்த ஊசியை முன்னும் பின்னும் நகர்த்தி பிம்பத்தைக் கண்டறிய வேண்டும் இப்போது ஆடியில் பிம்ப ஊசியின் மேல் தலைகீழாக முதல் ஊசி பொருள் தொட்டுக் கொண்டிருப்பதை காணலாம் நம் கண்களை இடது புறமாகவும் வலதுபுறமாகவும் நகர்ந்து நோக்கினாலும் இரண்டு ஊசி முனைகளும் ஒன்றாகவே நகரவேண்டும் அவை தனித்தனியாக நகரக் கூடாது ஏதாவது ஒரு ஊசியின் இருப்பிடத்தை சற்று மாற்றினாலும் ஆடியில் ஊசி முனைகள் தனித்தனியாக நகர்வதை நாம் காணமுடியும் இது இடமாறு பிழை ஆகும் எனவே இரண்டு ஊசி முனைகளும் ஒன்றாகவே சேர்ந்து இருக்குமாறு பார்த்துக்கொண்டு ஒருவர் பிம்பத்தின் இருப்பிடத்தை கண்டறிய வேண்டும் பிம்பத்தின் இருப்பிடத்தை கண்டறிய முதலில் Optic benchல் ஆடி மற்றும் பொருளின் இருப்பிடத்தை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் பொருளின் இருப்பிடத்தை எவ்வாறு முடிவு செய்வது பொருளின் தொலைவு குவியத் தூரம் F ஐ விட கூடுதலாக உள்ளதா என்று எவ்வாறு கண்டறிவது நான் முன்பு கூறியது போல நாம் ஊசியை ஆடிக்கு மிக அருகில் கொண்டு சென்றால் நேரான பிம்பத்தை காண்போம் நாம் பொருளை மெல்ல நகர்த்தினாள் நேரான பிம்பம் ஒரு புள்ளியில் தலைகீழாக மாறுவதை காண முடியும் அந்தப் புள்ளிதான் தோராயமாக ஆடியின் குவிய புள்ளி Fஆகும் இப்போது நீங்கள் பொருளை ஆடியிலிருந்து நகர்த்திக் கொண்டே சென்றால் முதலில் நேரான பிம்பத்தையும் பின்னர் பிம்பம் மறைந்து குவிய தூரத்தை கடந்த பின் பிம்பம் தலைகீழாக மாறுவதையும் காண்பீர்கள் ஆடியில் இருந்து இந்தத் தொலைவை நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் இப்போது இந்தப் புள்ளியில் ஊசியை பொருள் பொருத்துங்கள் Optic benchல் இந்த தூரத்தை அளந்து குறித்துக்கொள்ளுங்கள் பிம்ப ஊசியை நகர்த்தி பிம்பத்தின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதன்பின் பிம்பத்தின் தொலைவை Optic benchல் குறித்துக்கொள்ளுங்கள் ஆடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தொலைவு u என்பதும் ஆடிக்கும் பிம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவு v என்பதும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் u மற்றும் v ஐ கண்டறிந்துவிட்டால் அதைக்கொண்டு குவிய தூரத்தை கணக்கிடலாம் குறிகளைப் பொறுத்தவரையில் u v இரண்டும் negative ஆகும் குவியத் தூரம் f உம் negative ஆகுவே இருக்கும் ஒளிக்கதிர்களின் திசை எதுவாக இருப்பினும் குவியத் தூரம் இவ்வாறே அமையும் குவியத் தூரம் படுகதிரின் திசையிலேயே அமைவதால் அது negative ஆக அமைகிறது அதனால்தான் f negative ஆக வாக இருந்தால் அது குழி ஆடி ஆகும் இப்போது நான் சோதனையை செய்து காண்பிக்கிறேன் நீங்கள் பொருளின் தொலைவை மாற்றி மாற்றி அதற்குரிய பிம்பத்தின் தொலையவை கண்டறிய வேண்டும் அதற்குரிய u மற்றும் v மதிப்புகளை அட்டவணையில் குறித்துக கொள்ள வேண்டும் அட்டவணையில் உள்ள u மற்றும் v மதிப்புகளை கொண்டு 1 by u and 1 by v மதிப்புகளை கண்டறிந்து குவியத்தூரத்தை கணக்கிடலாம் u மற்றும் v மதிப்புகளை கொண்டு குவியத் தூரத்தை வரைபட முறையின் மூலமும் கண்டறியலாம் நான் அடுத்த வகுப்பில் விளக்குகிறேன் இத் தலைப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன் Thank you for your attention